அக்ஸ்லரேட்டிங் சார்ஜ் இல் இருந்து வரும் ரேடியேஷன் கதிர்வீச்சு I மின்காந்த கோட்பாடு பாடநெறிக்கான அறிமுகத்தின் இறுதி விரிவுரை இதுவாகும் இந்த பாடத்திட்டத்தில் எலக்ட்ரோஸ்டேடிக்ஸ் பற்றி மற்றும் காந்தவியல் பற்றி நாம் படித்தோம் பின்னர் நாம் டைனமிக் இயக்கவியல் பகுதிக்கு வந்தோம் மின்சாரம் மற்றும் காந்தப்புலங்கள் டைம் உடன் காலத்துடன் மாறும்போது மின்சாரம் மற்றும் காந்தப்புலங்கள் ஐ ஒன்றுக்கொன்று எவ்வாறு உயர்த்தலாம் என்பதை இங்கே நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் அவை எவ்வாறு ஒன்றுக்கொன்று தக்க வைத்துக் கொள்கின்றன என்பதையும் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படும் இந்த இடையூறு எவ்வாறு வளர்க்கின்றன ரேடியேட்ஆகிறது என்பதையும் எவ்வாறு பரவுகின்றது என்பதையும் இங்கே நாம் கற்றுக் கொண்டோம் இது தான் கதிர்வீச்சு என்று அழைக்கப்படுகிறது இந்த கதிர்வீச்சு எவ்வாறு உருவாகிறது என்பதைப் பார்க்காதவரை எலக்ட்ரோ மேக்னடிக்மின்காந்த அலைகள் கோட்பாட்டின் எந்தப் பாடமும் முடிவடையாது எனவே இந்த இறுதி விரிவுரையில் நீங்கள் எலக்ட்ரோ மேக்னடிக் ரேடியேஷன்மின்காந்த கதிர்வீச்சு எவ்வாறு எழுகிறது என்பதற்கான ஒரு தரமான அதாவது அதன் பண்பு விளக்கத்தை உங்களுக்கு வழங்க உள்ளேன் உங்கள் பதினொன்றாம் பன்னிரெண்டாம் வகுப்பில் குறிப்பாக போரின் மாதிரி தொடர்பாக எந்தவொரு அக்ஸ்லரேட்டிங் சார்ஜ்ம் ரேடியேட் ஆகிறது என்பதை நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆகையால் போரின் மாதிரியில் ஒரு ஆட்டம் அணு நிலையற்றதாக இருக்கும் அந்தச் சுற்று பாதையில் நகரும் சார்ஜ் ரேடியேட் ஆனால் அது அக்ஸ்லரேட் ஆகும் முடுக்கி விடப்படுகிறது எனவே இந்த விரிவுரையில் நான் காட்ட விரும்புவது என்னவென்றால் அக்ஸ்லரேட்டிங் சார்ஜ் முடுக்கம் எவ்வாறு கதிர்வீச்சுக்கு வழிவகுக்கிறது இந்த விரிவுரையை தொடங்குவதற்கு நான்அக்ஸ்லரேட்டிங் வேகப்படுத்தாத சார்ஜ் ஏன் கதிர்வீச்சு செய்யக்கூடாது என்பதை பார்ப்போம் எனவே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி நிலையான வேகம் v உடன் நகரும் ஒரு சார்ஜ் q பாயிண்ட் புள்ளி சார்ஜ் q ஐப் பார்ப்போம் இந்த விரிவுரையில் v இன் மக்னிடுயூட் அளவின் மீது கவனம் செலுத்தப் போகிறேன் இது c ஐ விட மிகக் குறைவாக இருக்கிறது இங்கு c என்பது ஒளியின் வேகம் முந்தைய விரிவுரைகள் அல்லது பணிகளில் ஒன்றில் மூவிங் சார்ஜ் அதைச் சுற்றி ஒரு காந்தப்புலத்தை உருவாக்குவதை கண்டீர்கள் எனவே இந்த சார்ஜ் q ஐ நாம் பாசிட்டிவ் ஆக நேர்மறையாக எடுத்துக்கொள்கிறோம் இது சரியான வலது திசையை நோக்கி நகர்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அது ஒரு B புலத்தை கொண்டிருக்கும் அது மேலே இருந்து வந்து கீழே செல்கிறது மேலும் நீங்கள் புலத்தை விட்டு நகர்ந்து செல்லும் போது புல அளவு சிறியதாகிவிடும்மற்றும் இது எதுவும் இல்லை என்றாகிவிடும் இங்கே தோராயமாக நான் மின் புலத்தை வெளிப்புறமாக வெளியேற்ற முடியும் அதாவது இது c அளவை ஐ விட V வெலாசிட்டி மிகக் குறைவாக இருந்தால் எனவே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் போயிண்டிங் திசையன்கள் S அது பவர் ஐ சக்தியை எடுத்துச் செல்லாது எனவே கதிர்வீச்சு செய்யாது அதைப் பார்ப்பதற்கு மற்றொரு குரூட் கடினமானவழி உள்ளது இந்த சார்ஜ் ஆனது வெலாசிட்டி வேகம் அதாவது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி நிலையான வேகம் v உடன் நகர்கிறது என்றால் இந்த சார்ஜ் க்கு ஒரு பிரேம் ஐ சட்டகத்தை இணைப்போம் சிவப்பு கோடுகளின் மூலம் x y z என ஒரு பிரேம் ஐ சட்டகத்தை உருவாக்குகிறேன் எனவே இந்த பிரேம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி நிலையான வேகம் v உடன் நகரும் இங்கே எனது க்ரௌண்ட் பிரேம் தரை சட்டகம் உள்ளது எனவே இந்த கிரௌண்ட் பிரேம் ஐ பொறுத்தவரை பிரேம் ஆக்ஸிலரேஷன் உடன் திசைவேகத்துடன் நகர்கிறது இருப்பினும் இந்த சிவப்பு நகரும் பிரேமில் சட்டகத்தில் சார்ஜ் ரெஸ்ட் டில்நிலையாக இருக்கிறது இதன் காரணமாக மின்சார புல கதிரியக்கம் வெளிப்புறமாக வெளிப்புறமாக இருக்கும் ஆனால் இங்கே காந்தப்புலம் இல்லை எனவே கதிர்வீச்சும் இல்லை எனவே நகரும் பிரேமில் சட்டத்தில் கதிர்வீச்சு இல்லை என்று எழுதுவோம் எவ்வாறாயினும் இந்த பிரேம் சட்டகம் ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி உடன் நிலையான வேகத்துடன்க்ரௌண்ட் பிரேம் ஐ தரை சட்டகம் பொறுத்து நகர்கிறது எனவே இது ஒரு யினர்ர்ஷ்டியல் செயலற்ற பிரேம் ஆகும் மேலும் இரண்டு பிரேமில் சட்டகத்தில் உள்ள இயற்பியல் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே இது நகரும் சட்டத்தில் கதிர்வீச்சு இல்லை என்றால் க்ரௌண்ட் பிரேம் தரைச் சட்டகத்தில் கதிர்வீச்சு இல்லை என்பதை குறிக்கிறது எனவே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி நிலையான வேகத்துடன்உடன் நகரும் சார்ஜ் பிரேம் கதிர்வீச்சு செய்யாது ஒரு அக்ஸ்லரேட்டட் சார்ஜ் கதிர்வீச்சை எவ்வாறு கொடுக்கும் என்பதை இப்போது காண்பிப்போம் இப்போது நாம் காட்ட விரும்புவது என்னவென்றால் ஒரு அக்ஸ்லரேட்டட் சார்ஜ் எவ்வாறு கதிர்வீச்சை அளிக்கிறது நீங்கள் தொடர்ந்து இயற்பியல் அல்லது மின்காந்தக் கோட்பாட்டில் ஒரு அட்வான்ஸ்டு மேம்பட்ட படிப்பை படித்தால்நீங்கள் சாத்தியமான மற்றும் கணித ரீதியாக சரியான டெரிவேசன் ஐ வழித்தோன்றல் காண்பீர்கள் இங்கே விளக்கம் பண்புகளை மிகவும் தரமானதாக பற்றியதாக இருக்கும் எனவே நாம் இங்கே கதிர்வீச்சைப் பயன்படுத்தப் போகிற முக்கிய பண்புகளைப் புரிந்து கொள்வோம் முதல் பண்பு ஒரு கதிர்வீச்சில் மின் புலம் E மற்றும் காந்தப்புலம் B இரண்டும் பிராபகேஷன் பரவலின் திசைக்கு பேர்பெண்டிகுலார் ஆக செங்குத்தாக உள்ளன கடந்த இரண்டு விரிவுரைகளில் அதைக் கண்டோம் எண் இரண்டு ஒரு பாயிண்ட் சார்ஜ் ஒரு பவர் உடன் சக்தியுடன் கதிர்வீச்சு செய்கிறது என்றால் நீங்கள் அதிலிருந்து வெகு தூரம் செல்லும் போது அதே பவர் சக்தி ஒரு பெரிய மற்றும் இன்னும் பெரிய பகுதிக்குச் செல்லத் தொடங்குகிறது மேலும் பவர் டிவைடட் பை ஒரு யூனிட் ஏரியாபகுதிக்கு என்பது ஒன்றுமில்லை ஆனால் போயிண்டிங் வெக்டார் திசையன் S என்பது E 2 விகிதாசாரமாகும் எனவே போயிண்டிங் வெக்டர் திசையன் அல்லது பவர்சக்தி டிவைடட் பை ஒரு யூனிட் ஏரியாபகுதிக்கு என்பது கதிர்வீச்சின் ஒரு புள்ளி மூலமாக அமைகிறது இது 1 டிவைடட் பை r2 க்கு விகிதாசாரமாகும் இங்கு r என்பது பாயிண்ட் சோர்ஸ் புள்ளி மூலத்திலிருந்து உள்ள தூரமாகும் மின் புலம் Eஎன்பது 1 டிவைடட் பை r க்கு விகிதாசாரமாக இருப்பதை இது குறிக்கிறது நாம் இதை பீக்டோரியல் ஆக சித்திர ரீதியாக பார்ப்போம் என்னிடம் ஒரு பாயிண்ட் சோர்ஸ் இருந்தால் நாம் அதை இங்கே பச்சை நிறத்துடன் உருவாக்குவோம் பின்னர் தொலைவில் r கதிர்வீச்சு இந்த வழியில் வெளியேறினால் எனக்கு ஒரு மின் புலம் E இருக்கும் அது இங்கே காட்டப்பட்டுள்ளபடி போகலாம் அல்லது காகிதத்தில் செல்லலாம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இது புரோபகேஷன் பரவலின் திசைக்கு செங்குத்தாக உள்ளது மேலும் E1 என்பது 1 r க்கு விகிதாசாரமாக இருக்கும் ஒரு அக்ஸ்லரேட்டட் சார்ஜ் எனக்கு ஒரு புரோபகேஷன் இடையூறு ஐ தருகிறது என்பதை காட்ட முடிந்தால்இந்த E புலம் 1 r ஆகவும் அது பரப்புதலின் செங்குத்து திசையாகவும் இருக்கும் இங்கே நான் அவர்களுக்குக் கதிர்வீச்சு காட்டியுள்ளேன் நாம் இப்போது இதைப் பார்ப்போம் ரெஸ்ட் இல் இருக்கும் சார்ஜ் ஐ எடுத்துக் கொள்வோம் இதற்கு மின்சார புலம் உள்ளது நான் மூன்று அல்லது நான்கு வரிகளை உருவாக்குவேன் இது போன்ற வரிகள் இதுதான் மின் புலம் இந்த மின் புலம் என்பது வேறு ஒன்றுமில்லை இது q டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 r 2 ஆகும் இங்கே r என்பது ஒரு தூரம் இந்த புலம் வெளியேற்றம் வெளிப்புறமாக உள்ளது இப்போது இது தான் முதல் படி என்று வைத்துக்கொள்வோம் படி இரண்டு என்பது இந்த சார்ஜ் க்கு மிகக் குறுகிய கால தூண்டுதலைக் கொடுக்கும் இதனால் இது ஒரு வெலாசிட்டி வேகம் v ஐப் பெறுகிறது மேலும் மீண்டும் இந்த வெலாசிட்டி வேகத்தின் அளவு ஒளியின் வெலாசிட்டி வேகத்தின் அளவை விட மிகக் குறைவாக இருக்கும் நிகழ்வுகளில் கவனம் செலுத்தப் போகிறோம் எனவே இப்போது இந்த சார்ஜ்வெலாசிட்டி வேகம் v உடன் நகர்கிறது இது இந்த தூண்டுதல் மிக நீண்ட காலத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது இப்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே இந்த சார்ஜ் ஆரம்பத்தில் ரெஸ்ட் ல் இருந்தது மேலும் இந்த புலம் வெளியே போய்க் கொண்டிருந்தது நான் அதை கதிரியக்கமாக உருவாக்குகிறேன் இதற்கு ஒரு கிக் வழங்கப்பட்டுள்ளது இது t நேரத்தில் இங்கே வந்து அடையும் விஷயங்கள் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டது இது v t தூரத்தை அடைகிறது இப்போது அதே நேரத்தில் t அதே நிலையில் உள்ள சார்ஜ் களின் புலம் மாறி இருக்கும் மேலும் v மிகவும் சிறியதாக இருக்கும்இருந்தாலும் இந்த புலம் சார்ஜ் நிலையை பொறுத்து ரேடியல் ஆகும் ரெஸ்ட் சார்ஜ் இருக்கும் போது நான் வரைந்த அதே வரிகளை மீண்டும் வரைவேன் இருப்பினும் இது எல்லா இடங்களிலும் ரேடியலாக இருக்க முடியாது அல்லது இது ஸ்பேஸ் முழுவதும் இந்த சிவப்பு புலமாக இருக்க முடியாது ஏனென்றால் இந்த புரோபகேஷன் பரப்புதல் ஒளியின் வரையறுக்கப்பட்ட வேகத்தில் நடக்கிறது இப்போது இந்த சிவப்பு புலம் என்பது c t தூரம் வரை மட்டுமே நீட்டிக்கப்படுகிறது அதுவரை ரேடியால் ஆகும் எனவேகுறிப்பிட்ட இடைவெளியில் டோவ் க்கு பிறகு இந்த தூரம் என்பது c t ஆக இருக்கும் இப்போது அதன் புலம் என்னவென்று எனக்குத் தெரியவில்லை ஆனால் நிச்சயமாக ரேடியலாக இருக்க தேவையில்லை காரணம் மிகவும் எளிது அந்த சிறிய காலகட்டத்தில்சார்ஜ் அக்ஸ்லரேட்டட் ஆகிறது ஆகையால் என்னால் உண்மையில் ஒரு இணர்சியல் பிரேம் ஐ செயலற்ற சட்டத்தை இணைக்க முடியாது நான் அதனுடன் ஒரு இணர்சியல் பிரேம் ஐ செயலற்ற சட்டத்தை இணைக்க முடிந்தால் புலம் வட்ட சட்டத்தில் வெளியேறுவதை காண்பேன் ஆனால் எனக்குத் தெரியாது எனக்கு நிச்சயமாகத் தெரியும்ஏனென்றால் இது நகரும்போது வெலாசிட்டி நிச்சயமாக நமக்குத் தெரியும்இந்த சார்ஜ் க்கு ஒரு பிரேம் ஐ என்னால் இணைக்க முடியும் இதில் புலம் ரேடியலாக இருக்கும் மேலும் வெலாசிட்டி சிறியதாக இருப்பதால் அது க்ரௌண்ட் பிரேம் தரை சட்டகம் ரேடியலாகவே உள்ளது cடோவ் க்கு வெளியே மீண்டும் புலம் ரேடியால் ஆகும் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன் இரண்டு ரீஜியன் கிடையில்நான் இதனை பச்சை கலர் வழியாக காண்பிக்கிறேன் ஆனால் புலத்தின் தன்மை எனக்குத் தெரியாதுஎனவே இப்போது இந்த படத்தை மீண்டும் உருவாக்குவோம் எனவே நான் இந்த கருப்பு நிறத்தை ரெஸ்ட் சார்ஜ் க்கு ct தூரம் வரை வைத்திருக்கிறேன் மேலும் அதற்கு அப்பால் அதன் பிறகு புலம் எல்லா இடங்களிலும் ராடியால் ஆகிறது இதை இந்த பக்கத்திலும் செய்வோம் இங்கே நான் இந்த வட்டத்தை உருவாக்க போகிறேன்அதாவது இது போன்ற ஒரு வட்டம் இது போன்ற மற்றொரு வட்டமும் உள்ளது வட்டத்திற்கு வெளியே புலம் ரேடியல் ஆகிறது அதேபோல் இந்த பக்கத்திலும் இந்த இரண்டு வட்டங்களுக்கிடையிலான தூரம் cடோவ் ஆகும் டோவ் என்பது தூண்டுதலைக் கொடுக்கும் சிறிய கால அவகாசம் டோவ் காலத்திற்குப் பிறகு சார்ஜ் பார்டிகில் துகள் இங்கு வந்து விட்டதுஅதாவது இந்த தூரம் v t இப்போது புலம் இதிலிருந்து வெளிப்பக்கமாக வெளியேறும் ஆனால் இந்த உள் வட்டம் வரை மட்டுமே ஏனென்றால் நகர்த்தப்பட்ட இன்போர்மேஷன் தகவல் இந்த பகுதியை மட்டும் அடைகிறது இதற்கு இடையில் வேறு ஏதாவது நடக்கும் இப்போது மேக்ஸ்வெல்லின் சமன்பாட்டில் இருப்பதை கவனியுங்கள் கார்ல் இண்டெகரேஷன் ஆப் டைவர்ஜென்ட் E என்பது q டிவைடட் பை எப்சிலன் 0 க்கு சமம் என்று கருதுகிறோம் இது காஸின் விதி இது எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த பிரேம் ஆக சட்டகமாக இருந்தாலும் சரி எனவே வரிகளின் எண்ணிக்கைஅதாவது சார்ஜ் ஐ குறிக்கும் வரிகளின் எண்ணிக்கையை நான் எடுத்துக் கொண்டால் வெளியேயும் உள்ளேயும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே அங்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்னவென்றால் இந்த கிரீன் கலர் புலம் வழியாக இங்கே இணைக்கிறேன் இங்கே கிரீன் கலர் புலம் வெளியேறுகிறது பக்கத்தில் கிரீன் கலர் புலம் இருக்கிறது எனவே புல கோடுகள் இப்படி இருக்கின்றன அவற்றை இங்கே ஒரு கலரை வைத்து வண்ணத்தில் தெளிவாக உருவாக்குகிறேன் இது வெளியே செல்கிறது இது வெளியே செல்கிறது வெளியே செல்கிறது வெளியே செல்கிறது அதேபோல் இங்கே அது மேலே செல்கிறது இதுபோன்று வெளியே சென்று வெளியே செல்கிறது இது புலத்தின் வரி அமைப்பு என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது சக்கரம் போன்றது மீண்டும் நான் உள்ளே இருக்கும் புலத்தை பார்த்தபோது அது ரேடியல் ஆக இருந்தது நிலையான வேகத்துடன் நகரும் சார்ஜ் இருக்கும் போது புலம் இருக்கும் இது மீண்டும் அந்த பிரேமில் நான் பார்த்தது சிறிய வெலாசிட்டி க்கு வேகத்திற்கு நான் சொல்ல முடியும் புலம் அடிப்படையில் க்ரௌண்ட் பிரேம் மில் தரைச் சட்டத்தில் ஒரே மாதிரியாக இருக்கிறது ஆனால் இடையில் என்ன என்பது எனக்குத் தெரியாது எனக்குத் தெரிந்த ஒரே விஷயம் என்னவென்றால் வரிகளின் எண்ணிக்கை வெளியில் அல்லது உள்ளே ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே இந்த நீலக்கோடு தான் வழியைக் காட்டுகிறது நான் அவற்றை மட்டுமே இணைக்க முடியும் இது அவற்றை நாம் இணைக்க எளிய வழி மட்டுமே ஆனால் நான் அவைகளை இப்படி இணைத்தால் சுவாரஸ்யமான ஒன்று நடக்கும் இங்கே இரண்டு வட்டங்களுக்கு இடையில் இந்த பகுதியில் நீலக்கோடு ஒரு காம்போனன்ட் கூறு கொண்டிருப்பதைக் காண்கிறீர்கள் இது திசைகளின் ரேடியல் திசைக்கு செங்குத்தாக உள்ளது எனவே என்ன நடக்கிறது இப்போது நாம் அக்ஸ்லரேஷன் முடுக்கம் தூண்டுதலைக் கொடுத்ததால் அகலம் c டோவ் கொண்ட இந்த சிறிய பகுதி இந்த வெலாசிட்டி உடன் வேகத்துடன் பரவத் தொடங்குகிறது எனவே அங்கிருந்து அது வெளிவரும் இந்த வெளியேறும் அளவு ஆனது அந்த நேரத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது சார்ஜ் ஆக்ஸிலரேஷன் முடுக்கிவிடப்படும்ஆகும் போது அதன் புலம் ரேடியல் திசைக்கு செங்குத்தாக அல்லது பரப்புதலின் செங்குத்தாக இருக்கும் அதாவது சார்ஜ் ஆக்ஸிலரேஷன் முடுக்கிவிடப்படும் ஆகும் அந்தக் காலங்களில் ஒரு புலம் இருப்பதாக நாம் நிறுவியுள்ளோம் இது பரப்புதலின் திசைக்கு செங்குத்தாக உள்ளது அடுத்து அது 1 டிவைடட் பை r என்பதைக் காட்ட விரும்புகிறோம் அதிலிருந்து பவர் சக்தியை வெளியேறும் அளவையும் நாம் கணக்கிடலாம்